இன்று நாம் பயிற்சி தேவை மதிப்பீடு பற்றி பேசப்போகிறோம் பயிற்சி மற்றும் மேம்பாடு என்பவை எப்போதும் மிகவும் பொருத்தமானவையாக இருக்க வேண்டும் ஆனால் எதற்குப் பொருத்தமாக இருக்க வேண்டும் நிறுவனம் நிறுவன இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்குப் பொருத்தமானவையாக இருக்கவேண்டும் நிறுவன இலக்குகள் அல்லது தனிப்பட்ட குறிக்கோள்களுக்கு கணிசமாக பங்களிக்காத ஏதேனும் பயிற்சி என்றால் நிறுவன இலக்குகளுக்கும் தனிப்பட்ட குறிக்கோள்களுக்கும் இடையில் பல மோதல்கள் வரலாம் அச்சமயம் பயிற்றுனர் தான் நிறுவனத்தின் குறிக்கோள்கள் என்னென்ன தனி நபர் குறிக்கோள்கள் என்னென்ன என்பதையறிந்து இருவருக்குமிடையில் ஒரு சமநிலையைக் கொண்டுவரவேண்டும் ஒரு நபருக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு அது அவரது பணியிடத்தில் எந்தவிதப் பயனுமளிக்கவில்லை நிறுவனம் அவருக்கு அந்தப் பயிற்சியை வழங்கியிருந்தாலும் மிகக் குறுகிய காலத்திலோ அல்லது ஒரு மாதத்திற்கோ அல்லது 6 மாதங்களுக்கோ அந்தப் பயிற்சியை உபயோகிக்கும் எண்ணம் அந்நிறுவனத்திற்கு இல்லை இது போன்ற நிலையில் அப்பயிற்சி வீணாகிவிடும் அதன் நோக்கமும் பயனற்றுவிடும் எனவே நிறுவன இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட குறிக்கோள்களை இணைத்து தான் ஒரு பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்படவேண்டும் எனவே இங்கு நிறுவனத்தின் மற்றும் தனிநபரின் தேவையை எவ்வாறு கண்டறிவது என்ற கேள்வி எழுகிறது ஏதாவது ஒரு ஊழியர்களுக்கு சில நேரம் சில குறிப்பிட்ட வேலையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் அதற்கென்று வைக்கப்பட்டுள்ள அந்நிறுவனத்தின் எதிர்பார்ப்புகள் உள்ளன எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே இங்கு உதாரணமாகக் குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது 2003 ல் நான் இங்கு உதவி பேராசிரியராக சேர்ந்தேன் அச்சமயம் முதல் நாளில் முதல் சந்திப்பின்போது என் துறை தலைவர் பேராசிரியர் நங்யா என்னை எங்கள் இயக்குனர் பேராசிரியர் ப்ரேம் வ்ராட் Director Professor Prem Vrat டிடம் அழைத்துச் சென்றபோது அவர் ஒரு வருடத்திற்குப் பிறகு நிரப்பப்படக்கூடிய இந்நிறுவனத்தின் செயல்திறன் மதிப்பீட்டு வடிவம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேனா என்று பேராசிரியர் நங்யா விடம் கேட்டார் ஆனால் நிறுவனத்தின் எதிர்பார்ப்பு என்ன என்று தெரிந்துகொள்ளவேண்டுமெனில் அங்கு நடப்பில் உள்ள செயல்திறன் மதிப்பீட்டு படிவத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு முதல் நாளிலேயே என்னிடம் கூறப்பட்டது இதுபோல் ஆரம்பத்திலேயே மனிதவள நிர்வாகம் நிறுவனக் கையேடு டன் அது என்ன வேலை என்ன எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் உங்களிடமிருந்து நிறுவனம் என்ன எதிர்பார்க்கும் மற்றும் அதன் அளவுருக்கள் என்ன என்பனபோன்ற கேள்விகளுக்குத் தயாராக இருந்தால் அது ஒரு நல்ல நடைமுறையாகும் சில நேரம் அகநிலை மற்றும் புறநிலை மதிப்பீடு போன்ற சிக்கல்கள் இருக்கும் என்பதை நான் புரிந்துகொள்கிறேன் சில மதிப்பீடுகள் அளவுருக்களாலும் அளவிடப்படும் ஒரு பயிற்சி நடத்தவேண்டுமெனில் ஒரு குறிப்பிட்டளவு நிதி எப்போதும் தேவைப்படலாம் ஆனால் அந்தப் பயிற்சியில் அளவின் அடிப்படையில்லாது தரத்தின் அடிப்படையில் படிப்பினைகள் இருந்தால் அது மிகவும் அகநிலை ப்பட்டதாகிவிடும் அது நிறைய அளவுருக்களை சார்ந்ததாகவும் இருக்கும் அது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களைப் பொறுத்தது அது மேலாண்மை மேம்பாட்டுப் பயிற்சித் திட்டமாக இருந்தால் பங்கேற்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர் மற்றும் அனைவரையும் பொறுத்தது ஆனால் பயிற்சியின் மூலம் என்ன செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது என்பதில் நாம் மிகத்தெளிவாக இருத்தல் வேண்டும் மேலும் நாம் அளிக்கப் போகும் பயிற்சி புறநிலையாக நடத்தப்பட்டால் நிச்சயமாக அதன் மூலம் தேவைகளை எளிதாக அடையாளம் காணப்படலாம் இரண்டாவதாக பணியாளர்கள் தங்களின் பங்களிப்புக்கான சரியான பின்னூட்டக் கருத்துக்களைப் பெறவேண்டுமென்பது முக்கியமாகிறது நிறுவனங்கள் அவ்வப்போது தங்களது பின்னூட்டக் கருத்துக்களைக் கொடுத்துக் கொண்டிருக்கவேண்டும் அது அவருக்கு நேரிடை அனுபவம் விழிப்புணர்வு புரிந்துகொள்ளுதல் மற்றும் அவர் எவ்வாறு அவரது பணிகளை நிகழ்த்தினார் என்பதைப் பற்றிய அறிவும் கொடுக்கும் அவர் நிறுவனத்தின் எதிர்பார்ப்புகளின்படி சிறப்பாக செயல்பட்டிருந்தால் அடுத்தது சில தரப்படுத்தல் நடைமுறைகளைக் கொடுக்கலாம் பின்னர் அவர் அந்த குறிப்பிட்ட தரப்படுத்தல் நடைமுறைகளை அடைய வேண்டும் ஒரு நிறுவனம் தன் பணியாளர்களின் செயல்திறனைப் பற்றிய இத்போன்ற கருத்துக்களில் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக பயிற்சித் தேவைகளை நாம் எளிதாக அடையாளம் காணலாம் வேலையைச் செய்வதற்குத் தேவையான உபகரணங்கள் அவர்களிடம் இல்லாவிட்டால் அது கவனிக்கப்படவேண்டிய ஒன்று எளிய உதாரணம் அதாவது ஒரு குறிப்பிட்ட மென்பொருளின் உதவியுடன் மட்டுமே ஒரு வேலை செய்யப்பட வேண்டும் என்றிருக்கையில் அந்த குறிப்பிட்ட மென்பொருள் அல்லது குறிப்பிட்ட உபகரணங்களோ அல்லது தொழில்நுட்பமோ இல்லாதிருந்தால் அதை உடனே பெறப்பட வேண்டும் ஒரு பணியாளரின் செயல்திறன் எதிர்மறையாக இருக்கிறதென்றால் அங்கு அவருக்குத் தேவையான வளங்கள் சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் இந்த குறிப்பிட்ட உபகரணங்களை நாங்கள் கேட்டுள்ளோம் ஆனால் நிர்வாகம் தரவில்லை ஆனால் எங்களிடமிருந்து இந்த குறிப்பிட்ட வேலையைச் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டும் வைக்கிறார்கள் என்று பணியாளர் புகார் கூற ஆரம்பித்துவிடுவர் இது நிச்சயமாக ஒரு சிக்கலான நிலை தான் இந்நிலையில் பணியாளர்களால் இலக்குகள் விளைவுகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்போது என்ன செய்ய வேண்டும் எனவே பணியாளர்களின் செயல்திறனின் விளைவுகள் எதிர்மறையாக இருந்தால் அல்லது எதிர்பார்க்கும் தரத்தை அவர்கள் கொடுத்திருக்கவில்லை என்றால் பல நிறுவனங்களில் இதைதான் உங்களிடமிருந்து நிறுவனம் எதிர்பார்க்கிறது என்று கூட சொல்லப்படவில்லை என்றால் அங்கு கற்றல் என்பது சிறந்த தீர்வாக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் பயிற்சித் தேவைகளைக் கண்டறிய அன்கு செயல்திறனைப் பற்றிய தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் காலாண்டிலோ அல்லது அரையாண்டிலோ அல்லது வருடாந்திரமாகவோ பயன்படுத்தப்பட வேண்டிய செயல்திறன் அளவீடுகள் என்ன பின்னர் பணியாளர் தனது வேலையில் சரியான பங்களிக்கவில்லையெனில் இவை தான் உங்களுக்கான தரநிலைகள் மற்றும் இதுதான் நீங்கள் வழங்கிய செயல்திறன் இவையிரண்டிற்குமிடையே இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை சரி செய்யவே பயிற்சி திட்டங்கள் இடம் பெறுகின்றன இப்படியாக பயிற்சித் திட்டங்கள் அவர்களின் தேவைகளை அடையாளம் காணும் இப்போது ஒவ்வொரு நிறுவனமும் பயிற்சி அவசியமா என்பதை தீர்மானிக்க மிகவும் முறையான செயல்முறை யைக் கொண்டிருக்க வேண்டும் நான் முன்பே குறிப்பிட்டபடி பயிற்சி என்பது ஒரு நிர்ப்பந்தமல்ல அது ஒரு சுமையுமல்ல நீங்கள் பயிற்சிக்கு செல்ல வேண்டும் பயிற்சி எடுத்திருக்கிறீர்களா இல்லையென்றால் உங்கள் எதிர்காலம் என்ன என்பதற்கெல்லாம் இங்கு இடமில்லை அது இயற்கையாக ஒரு பணியளர் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து பணி செய்துகொண்டிருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவருக்கு கொடுக்கப் போகும் அடுத்த நிலை வேலை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியின் அடிப்படையில்தான் பயிற்சியின் அவசியம் பற்றித் தீர்மானிக்கவேண்டும் 3 ஆண்டுகளுக்குப் பிறகு அவருக்கு கொடுக்கப்போகும் அடுத்த நிலை வேலை என்னவாக இருக்கும் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு அடுத்த நிலை வேலை என்னவாக இருக்கும் என ஒரு தனிநபருக்கு குறைந்தபட்சம் 10 வருட திட்டமிடல் செய்யப்பட வேண்டும் இருப்பினும் இப்போதெல்லாம் பணியாளர்களை தக்கவைத்துக்கொள்வது ஒரு சவாலாக இருப்பதால் 10 வருட திட்டமிடலுக்கு யாரும் முன்வருவதில்லை ஆனால் அது ஒரு தனிநபரின் பிரச்சனையல்ல அது ஒரு நிறுவனத்தின் பிரச்சனை அந்நிறுவனத்தின் தொலைநோக்குப் பார்வைதான் அதற்கு வழிகாட்டும் ஒரு குறிப்பிட்ட பதவி யில் யார் வேலை செய்கிறாரோ அவர் அதற்கான குறிப்பிட்ட மட்டக்குறி யை அடைந்திருக்கவேண்டும் பின்னர் அந்நோக்கத்தை அடைவதற்கு அவருக்கு என்னென்ன வளங்கள் எவ்வளவு தேவைப்படுகின்றன ஒருவேளை அவருக்கு வளங்கள் கிடைக்காதுபோகுமாயின் அப்படிக் கிடைக்காத வளங்கள் பயிற்சி வடிவத்தில் வழங்கப்படுகின்றன ஆகவே தான் தேவைகளை மதிப்பிடுதல் என்பது வழிமுறைகளை வடிவமைக்கும் செயல்முறையின் ஒரு படியாகும் ஒரு நிறுவனத்தின் தேவை நமக்குத் தெரியாத வரை என்ன வகையிலான பயிற்சித் திட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று தெரியதவரை நாம் ஒரு பயிற்சித் திட்டத்தை வடிவமைக்க முடியாது நிறுவனங்கள் தங்களின் பயிற்சித் தேவைகளை அறிந்துகொள்ளமுடியாதபோது எங்களைப் போன்ற ஆலோசகரின் உதவியைப் பெறலாம் அந்நிறுவனம் அதன் வளர்ச்சி நிலையில் எந்தப் படியில் உள்ளது அதன் உற்பத்தி என்ன அதன் எதிர்பார்ப்புகள் என்னென்ன ஏதேனும் பயிற்சித் திட்டத்தின் தேவையிருக்கிறதா என்றெல்லாம் எங்களின் உதவியோடு தெரிந்துகொள்ளலாம் நாங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை ஈட்ட உதவமுடியும் நிறுவனங்கள் இன்றைய எதிர்பார்ப்புகளைத் தாங்களாகவே பூர்த்திசெய்துகொண்டாலும் நிறுவனங்களின் தொலைநோக்குப் பார்வை குறிக்கோள்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை எதிர்காலத்துடன் இணைக்கப்பட வேண்டுமாகையால் எங்களை அணுகலாம் எனவே பயிற்சி என்பது ஒரு தொடர்ச்சியான செயல் பயிற்சி என்ற ஒன்று இல்லாத எந்தவொரு நிறுவனமும் இப்போது நாங்கள் நன்றாய்த்தானே செயல்படுகிறோம் அதனால் பயிற்சித் திட்டங்களை எதுவும் நடத்தவில்லை என்று சொல்லிகொண்டால் நிச்சயமாக அவை தங்களின் சொத்துக்களின்மீது படுத்து தூங்குகிறார்கள் என்றுதான் பொருள் ஏனென்றால் ஒரு நிறுவனத்தின் சொத்தானது வளரவேண்டும் அவர்களை எதிர்காலத்திற்காகத் தயார்படுத்தவேண்டும் குறிப்பாக மனித ஆற்றல் வளங்கள் வளர வேண்டும் இரண்டாவதாக நிறுனத்தின் தேவைகள் என்னவென்று சரியாக அறியப்படாவிட்டால் பயிற்சித் திட்டத்தை செயல்படுத்துவதும் அதன் உள்ளடக்கங்களை வரைவதும் மிகக் கடினம் ஏனென்றால் பயிற்சியை நடத்திவிடலாம் ஆனால் பயிற்சி பெறுபவர் யார் அவரின் தேவைகள் என்ன நிறுவனத்தில் அந்தப் பயிற்சியின் பங்கு என்ன என்பவை தெரிந்துகொள்ளாது நடத்தப்பட்டால் இருவரின் நோக்கங்களுக்கும் எந்தவித பொருத்தமும் இருக்காது எனவே பயிற்சியால் கிடைத்த பலன்கள் நிருவனத்திற்கோ பயிற்சி பெறுபவருக்கோ தேவையா இல்லையா என்பதை அறிவது மிக முக்கியம் இதனால் பின்வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் சில நேரம் சில பிரச்சனைகளுக்குத் தவறான முடிவுகள் எடுக்கப்படலாம் உதாரணமாக நான் தொழிலாளர் அதிகாரி யாக ஹுகும்சந்த் மில்லில் பணியாற்றியபோது அங்கு எப்போதுமில்லாதளவுக்கு தொழிலாளர் பணியிடத்திற்கு ஆஜராகாமை யின் அளவு 14 சதவிகிதமாக இருந்தது இது பொதுவாக மிக அதிகமான அளவாகத்தான் கருதப்பட்டது எனவே எங்கள் அதிகாரிகளில் ஒருவர் வருகை ஊக்கத் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டுமென்றும் அது வேலைக்கு வரவேண்டுமென்ற உணர்வை அதிகப்படுத்தும் என்றும் பரிந்துரைத்தார் ஆனால் நாங்கள் இதைப்பற்றி எங்கள் மூத்த நிர்வாகியுடன் பேசும்போது அவர் ஒரு தொழிலாளி கண்டிப்பாக 26 நாட்களுக்கு பணிக்கு வர வேண்டும் அப்படி அவர் வரவில்லையெனில் அதை அவரது தவறான நடத்தையாகத்தான் கொள்ளமுடியும் ஒன்று அவர் விடுப்பு எடுத்துவிட்டுச் செல்லலாம் அல்லது கட்டாயமாகப் பணிக்கு வரவேண்டும் என்று மிகவும் கண்டிப்பாகச் சொல்லிவிட்டார் எனவே அவரிடம் எங்களால் மறுத்து எதுவும் சொல்ல முடியவில்லை அப்படிச் சொல்வதும் எளிதான காரியமல்ல என்பதால் கவனமாக இருக்கவேண்டியிருந்தது மற்றொரு உதாரணம் தானே விரும்பி வேலையை விட்டுச்செல்லும் திட்டம் பற்றியது ஒரு காலத்தில் தானே விரும்பி வேலையை விட்டுச்செல்லும் திட்டம் வங்கிகளில் மிகவும் பிரபலமாக இருந்த சமயம் அந்த நேரத்தில் ஒரு வங்கியால் அத்திட்டம் அறிவிக்கப்பட்டது அவ்வங்கியின் திறமையான ஊழியர்கள் இந்த குறிப்பிட்ட வங்கியில் இருந்து ராஜினாமா செய்து விட்டு வெளியேறி அந்த நேரத்தில் தனியார் வங்கிகளும் வங்கிச் சந்தையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த சமயமாதலால் அங்கு சென்று சேர்ந்துவிட்டனர் இதன் விளைவாக என்ன நடந்தது அதன் விளைவாக திறமை முழுதும் இங்கிருந்து வழிந்து வெளியேறி விட்டது எனவே நிறுவனத்தின் பிரச்சினைகளுக்குத் தீர்வாக சில முடிவுகளை எடுக்கும்போது நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் எடுக்கும் தீர்வுகளே ஒரு சிக்கலாக உருவாக்கக் கூடாதெனில் அந்தத் தீர்வுகளின் விளைவுகளையும் அவற்றின் செயலாக்கத்தைப் பற்றியும் நாம் நன்கு பரிசீலிக்கவேண்டும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அங்குள்ள பணியாளர்களுக்கு உந்துதலைக் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டுமேயன்றி அவர்களை உற்சாகமிழக்க வைத்துவிடக் கூடாது சில நேரங்களில் இதுவும் நடக்கும் நீங்கள் பயிற்சியினை வழங்குகிறீர்கள் நீங்கள் அவரின்மீது பயிற்ச்சிக்கான செலவுகள் செய்கிறீர்கள் ஆனால் அவரோ அதில் மகிழ்ச்சி கொள்ளவில்லை அவர் அதில் எந்த ஊக்கமும் பெறவில்லை ஏனெனில் அவர் அந்தப் பயிற்சிக்கும் தனது வேலைக்கும் எந்த பொருத்தமும் இருப்பதாக நினைக்கவில்லை அடுத்தது வேலை வடிவமைப்பு வேலை வடிவமைப்பு என்பது மிகவும் முக்கியமானது நாம் இனிவரும் வகுப்புகளில் வேலைப் பகுப்பாய்வு வேலை மதிப்பீடு வேலை விவரம் வேலை விவரக்குறிப்புகள் ஆகியவற்றைப் பற்றி தெளிவாகப் பார்க்கப்போகிறோம் ஒரு பயிற்றுனர் எந்தவொரு பயிற்சியைப் பற்றியும் சிந்திக்கையில் முதலில் பயில வருவோரின் வேலை வடிவமைப்பை முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டும் அதாவது எந்த வகை வேலை வடிவமைப்பு அது திறமை தேவையில்லாத வேலையா குறைந்த திறன் போதுமான வேலையா அல்லது அது ஒரு அதிகப்படியான திறமை தேவைப்படும் வேலையா அது கீழ் மேலாண்மை வேலையா நடுத்தர மேலாண்மை வேலையா அல்லது உயர் நிர்வாகப்பணியா அவர் என்ன வகையான வேலை செய்ய வேண்டும் மற்றும் அவர் அந்த குறிப்பிட்ட வேலையைச் செய்ய வேண்டுமானால் அவருக்குத் தேவையான செயல்திறன்கள் என்னென்ன என்பன போன்ற அனைத்தும் உள்ளடங்கியதே ஒரு வேலையின் வடிவமைப்பகிறது ஒருவரது செய்லபாடு எதிர்பார்ப்புக்கேற்ப இல்லையென்றால் காரணம் என்ன இதுதான் காரணம் என்றால் நாம் அவருக்கு பயிற்சி அதில் அளிக்க முடியுமா என்பதை வைத்துதான் ஒரு பயிற்சியை நடத்த முடியும் எனவே அங்கு வேலை வடிவமைப்பு அல்லது செயல்திறன் எதிர்பார்ப்பு பற்றிய சிறந்த தகவல்தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் பயிற்சிக்கான உள்ளடக்கம் மிகவும் கவனமாகத் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதில் எவ்வகையான உள்ளடக்கங்கள் இருக்கவேண்டும் அதன் நோக்கங்கள் யாவை நான் முன்பு குறிப்பிட்டபடி நிறுவனத்தின் நோக்கங்கள் தனிநபரின் நோக்கம் இரண்டும் அதில் காணப்பட வேண்டும் மூன்றாவது அம்சமானது மிக மிக முக்கியமானது அதுவே பயிற்சியை நடத்த உத்தேசிக்கும் முறை நாம் எந்த வகை பயிற்சி முறையைப் பயன்படுத்தப் போகிறோம் என்றும் அவ்வுள்ளடக்கத்தில் இருக்கவேண்டும் ஒவ்வொரு முறையையும் நான் இங்கு விளக்கி சொல்ல விழைகிறேன் எடுத்துக்காட்டாக முடிவெடுப்பது தொடர்பான முறை வழக்காய்வு முறை பகுப்பாய்வு முறை வர்த்தக விளையாட்டு போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம் அவ்வாறாக நீங்கள் நடத்தவிருக்கும் பயிற்சியில் கற்பித்தல் நுட்பத்திலும் பயிற்சிக்கான கருவிகளிலும் எந்த முறைகளைப் பயன்படுத்தலாம் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளவேண்டும் ஆனால் பொருத்தமான முறையை பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான காரணத்திற்காகப் பயன்படுத்த வேண்டும் எங்கு வர்த்தக விளையாட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் எங்கு வழக்காய்வுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதைத் தெரிந்துகொண்டு அதில் தனி கவனம் எடுக்கவேண்டும் அடிப்படை திறன்கள் இல்லாத பயில்வோரும் பயிற்சித் திட்டங்களுக்கு அனுப்பப்படலாம் ஏனெனில் அது ஒரு மேம்பாட்டுக்கான பயிற்சித் திட்டமல்லாது ஒரு கற்றலுக்கான பயிற்சித் திட்டமாக இருந்தால் அது சாத்தியம் எனவே அவ்வகையான பயிற்சித் திட்டத்தில் அடிப்படைக் கற்றல் அவசியம் இருக்க வேண்டும் பொதுவாக இவ்வகைப் பயிற்சித் திட்டங்கள் தொழில்முறை படிப்புகளைத் தன்னுள் கொண்டிருக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பயிற்சியைப் பெறுவதற்கு என்றால் அதில் குறிப்பிடப்பட்ட திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவ்வாறான பயிற்சிகளில் அந்நபர் நிர்ணயிக்கப்பட்ட திறன்களைக் கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பயிற்சி மூலம் கற்பதும் அதோடு பொருந்திப்போவதும் மிகவும் கடினமாகிறது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கற்றுக்கொள்ளத் தேவையான நம்பிக்கை நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்ற நம்பிக்கையும் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை என்ற சிந்தனையும் இங்கு முக்கியம் ஆனால் பயிற்சியளிக்கப்பட்டும் சிலருக்கு எந்த மாற்றமும் நிகழ்வதே இல்லையே ஏனென்றால் அது பெரும்பாலும் உந்துதல் இல்லாததால் இருக்கலாம் அல்லது நம்பிக்கை இல்லாதிருக்கலாம் உந்துதலோ நம்பிக்கையோ இல்லாது நாம் எதையும் கற்க இயலாது ஒருவர் அப்படி நம்பிக்கையில்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவரின் சூழ்நிலை இருப்பிடம் பாரம்பரியம் அவருடைய ஆளுமை வகை அவரின் உள்முகமான அல்லது வெளிமுகமான கட்டுப்பாட்டு வகை ஆகியவை காரணமாக இருக்கலாம் உள்முகக் கட்டுப்பாட்டைக் கொண்டவர்கள் தங்களையே அல்லது தங்களை மட்டுமே நம்புபவர்கள் வெளிமுகக் கட்டுப்பாட்டைக் கொண்டவர்கள் தங்களைத் தவிர மற்ற அனைத்தையும் நம்புபவர்கள் உதாரணமாக அவர்களுக்கு ஏதேனும் நடந்துவிட்டால் அதைப் பற்றி சொல்லும்போது அது அந்த முதலாளியால் தான் நடந்தது அல்லது இது சக ஊழியர்களால் தான் நடந்தது என்று வெளியிலிருந்து யாரையாவது சொல்லிக்கொண்டிருப்பர் அவர்கள் தங்களின் அக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதை உயர்த்தவும் முயற்சிக்க வேண்டும் மேலும் அவர்கள் கலந்து கொள்ளப் போகும் பயிற்சித் திட்டம் எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் வாழ்க்கையை உருவாக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தும் அனைத்து வகையிலும் அது பணியிடத்தில் உதவும் என்று நம்பிக்கை கொள்ளவேண்டும் இதுவரை நாம் பார்த்த அனைத்து கருத்துக்களும் கற்றல் பயிற்சி பங்கேற்பின்போது முக்கியமாகத் தேவையானவை அவை இல்லையெனில் நிறுவனம் எதிர்பார்க்கும் கற்றல் நடத்தை மாற்றம் அல்லது நிதிசார்ந்த முடிவுகளை எடுக்கும் திறன்களைப் அப்பயிற்சி வழங்காமல் போய்விடும் அதோடு முறையான பயிற்சிக்கு முன்பு நாம் பேசிய கற்றல் கொள்கைகளும் தேவை இல்லையேல் பயிற்சியின் மூலம் நாம் எதிர்பார்த்த மாற்றங்களைப் பார்க்க இயலாது போய்விடும் கற்றல் கொள்கைகளின்படிப் பார்த்தால் ஒரு நபர் அக்கொள்கைகளின் அடிப்படையில் கற்றால் நிச்சயமாக மிக விரைவாகக் கற்று வளர்ந்து விடலாம் தனது நம்பிக்கையை வளர்த்தலாம் மதிப்பை வளர்த்தலாம் அவ்வாறாக எதிர்பார்ப்புகளை எளிதில் எட்டிப் பிடித்துவிடலாம் அதோடு நடத்தை மாற்றமும் இருக்கும் ஒரு சரியான தேவை மதிப்பீட்டில் பயிற்சி நடந்தால் நிச்சயமாக அந்நபர் கொள்கைகளைத் தழுவிக்கொள்வார் மற்றும் நடத்தை மாற்றமும் ஏற்படும் ஆனால் அந்த நபர் பாடநெறி சான்றிதழ் பெறுவதற்கும் பயிற்சி நிறைவுச் சான்றிதழ் பெறுவதற்கும் தான் ஒரு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளார் என்றாலும் அவரிடம் எந்த நடத்தை மாற்றங்களும் இருக்காது அதனால் நடத்தை மாற்றத்திற்கு நிறுவனம்தான் வாய்ப்புகளை வழங்கவேண்டும் நீங்கள் குதிரையை தண்ணீருக்கு கொண்டு வரலாம் ஆனால் அதை கட்டாயப்படுத்தி தண்ணீர் குடிக்கவைக்க முடியாது பங்கேற்பவர் தன் வேலை தொடர்பான தேவைகளுக்கேற்ப தனக்குத் தலமைப் பண்புக்கான பயிற்சி வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தால் அல்லது அவர் பணியிடத்தில் மோதல்களை எதிர்கொள்வதால் மோதல் மேலாண்மை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தால் அவற்றுக்கான பயிற்சிகளும் மிகப் பொருத்தமானவையாக இருக்கும் அல்லது சில நேரங்களில் பயிற்சியின் விளைவாக ஒரு நிறுவனம் தனக்கு நிதி நிலையில் மாற்றம் வேண்டும் என்று முடிவு செய்து தன் பணியாளர்களுக்கு சில பயிற்சிகளை வழங்க விழையலாம் அவ்வாறான நேரத்தில் அதன் பயிற்சித் தேவைகள் சரியாக மதிப்பிடப்படும் போதுதான் அப்பயிற்சிகளின் மூலம் நிதி ஆதாயம் இருக்கும் அப்படித் தேவைகளின் அடிப்படையில் பயிற்சி நடத்தப்பட்டு அதில் பணியாளர்கள் பங்கேற்று அதன் விளைவாக அவர்கள் உற்பத்தியைக் கூட்டி அது பின்பு நிறுவனத்தின் நிதி நிலையை மேம்படுத்த வகை செய்யும் பயிற்சி திட்டத்திற்கு பணம் செலவிடப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்றே ஆனால் அப்பணமானது தேவையான பயிற்சியில் செலவிடப்பபட்டால் தான் அது பயன் தரும் நிறுவனத்திற்கோ அல்லது பணியாளர்களுக்கோ தொடர்பில்லாத தேவையில்லாத பயிற்சிகளில் செலவிடப்பட்டால் அந்த பணம் பயனுள்ளதாகவும் இருக்காது அத்தோடு அப்ப்யிற்சியானது அந்நிறுவனத்தின் மூலோபாயத்துடன் company's business strategy தொடர்பில்லாததும் ஆகிவிடும் எனவே ஆரம்பத்திலிருந்தே நிறுவன இலக்குகள் நிறுவன யுக்திகள் கொள்கைகள் நடைமுறைகள் மற்றும் தனிப்பட்ட பணியாளரின் கொள்கைகள் பொருந்த வேண்டிய நடைமுறைகள் போன்றவற்றை நங்கு அறிந்தபின்பு அதற்கேற்றாற்போலத்தான் பயிற்சிகள் நடத்தப்படவேண்டும் இல்லையெனில் அதற்காக எந்தப் பணம் செலவழித்தாலும் அது பலனளிக்காது என்பது என் கருத்து இனி பயிற்சித் தேவை மதிப்பீடுகளின் காரணங்கள் மற்றும் விளைவுகள் என்னவென்று பார்ப்போம் இங்கு நீங்கள் 3 நெடுவரிசைகளைப் பார்க்கிறீர்கள் அவை காரணங்கள் அல்லது அழுத்தப்புள்ளிகள் அதன் விளைவு என்ன அதை விளக்குமுகத்தான் நாம் முதலில் காரணங்களை அல்லது அழுத்தப்புள்ளிகள் எவையெனப் பார்ப்போம் பொதுவாக ஒரு நிறுவனத்தின் சட்டம் அதாவது விதி முறைகள் மற்றும் நெறிமுறைகளே அதன் அழுத்த்ப் புள்ளிகளாகின்றன பெரும்பாலும் இவை அந்நிறுவனத்தின் மனிதவளத் துறையின் கையேட்டில் காணப்படும் இப்பாடத் தொகுப்பின் 4 வது பகுதியில் நிறுவன குடியுரிமை நடத்தை பற்றி நாம் விவாதித்தோம் ஒரு நிறுவனத்தின் குடியுரிமை நடத்தைக்கு அதன் அடிப்படை வழிகாட்டுதல்கள் விதிகள் மற்றும் கடமைகள் ஆகியவை மிக முக்கியமானவை அந்த குறிப்பிட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளை அதன் ஊழியர்கள் சரியாகப் பின்பற்றவேண்டுமெனில் முதலில் இந்த வழிகாட்டுதல்கள் விதிகள் மற்றும் கடமைகள் என்ன என்பதை அந்நிறுவனம் தெளிவாக தன் ஊழியர்களிடம் அவற்றை தெளிவுபடுத்தியிருக்கவேண்டும் இது முற்றிலும் ஒரு புதுமணப் பெண் தனது கணவனின் வீட்டிற்குச் செல்லும்போது அங்கு மாமியார் அவளுக்கு அவ்வீட்டின் விதிமுறைகளைச் சொல்லிகொடுப்பது போன்றதாகும் இதேபோல் புதிய ஊழியர் ஒரு நிறுவனத்தில் சேரும்போது அவருக்கு மனிதவளத் துறை அந்நிறுவனத்தின் விதி முறைகள் வழிகாட்டுதல்கள் கடமைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளைக் கூறுவதுண்டு இருப்பினும் மனிதவளத் துறை மாமியார் அல்ல அதாவது இவற்றின் அடிப்படையில் அந்நபர் எவ்வாறு இயங்கவேண்டும் மற்றும் அவரது நடத்தை எப்படி இருக்கெவேண்டும் என்றும் சொல்லப்படும் எடுத்துக்காட்டாக இரண்டாவது அம்சத்தை நான் எடுக்க விரும்புகிறேன் அது அடிப்படை திறன்கள் இல்லாதிருப்பது அதாவது எந்தவொரு குறிப்பிட்ட தொழில்முறை தகுதி வாய்ந்த நபரும் அவர் ஒரு பொறியியலாளராகினும் அல்லது பி டெக் அல்லது எம்பிஏ படித்துவிட்டு வந்தவராகினும் அவருக்கு எந்தவித முன் அனுபவமுமின்றி வந்திருந்தால் அவர்தான் பெரும்பாலும் பயிற்சிக்கு அமர்த்தப்படுவார் அவர் அப்பயிற்சியில் மேலாண்மை பயில்பவர் தொழில்நுட்பம் பயில்பவர் அன அழைக்கபடுவார் ஏனெனில் அவர் எந்த அடிப்படைத் திறனும் இல்லாது வந்திருப்பார் என்றுதான் அவ்வாறு அனுமானிக்கபடுகிறது MBA ஐப் போலவே ஐந்து ஆண்டுகளில் வேலை அனுபவம் ஐக் கொண்ட சில மாணவர்களும் இருப்பார்கள் ஆனால் பொதுவாக மாணவர்கள் அல்லது ஊழியர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கக நுழையும்போது அவர்கள் எந்த குறிப்பிட்ட அடிப்படை திறனும் பெறாதவர்களாயின் அங்கு அடிப்படை தகுதிகளுக்கான பயிற்சி எது என்று அடையாளம் காணப்பட வேண்டும் பின்பு அவ்வகைப் பயிற்சி தான் இந்த குறிப்பிட்ட நபருக்கு வழங்கப்பட வேண்டும் இவ்வகையில் இதுவும் ஒரு அழுத்தப்புள்ளியாக இருக்கலாம் பழைய ஊழியர்களே ஆனாலும் 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்தவராயின் அவர்களின் செயல்திறன் மோசமாக வாய்ப்பு உள்ளது ஏனெனில் அவர்களுக்கு நாம் முன்பு குறிப்பிட்ட வேலை அறிவு திறன் நடத்தை திறன் பகுப்பாய்வு திறன் வடிவமைப்பு திறன் படைப்பு திறன் போன்ற இன்றியமையாத 4 திறன்கள் இல்லாமலிருக்கலாம் அல்லது குழுப்பணித் திறன் மனிதவளத் திறன்கள் மற்றும் அடிப்படைக் கருத்தாக்கங்களில் குறைவு அல்லது படைப்பாற்றலில் பற்றாக்குறை மற்றும் சிக்கல்களுக்கான தீர்வு வழங்குதல் திறன் குறைவு போன்றவைகூடக் காரணமாக இருக்கலாம் ஒரு நபருக்கு அனைத்து திறன்களும் உள்ளன ஆனால் உற்பத்தி செயல்முறையின் அடிப்படை கருத்தாக்கங்கள் தெரியவில்லை என்றால் அவருக்கு தன் பணியில் புதிய சிக்கல் அல்லது எந்தவொரு பிரச்சினையும் வந்தால் அவரல் அதற்குத் தீர்வைக் கண்டுபிடிக்க முடியாது எனவே அது அவரின் மோசமான செயல்திறனாக வெளிவரும் மோசமான செயல்திறன் இருப்பதும் ஒரு பயிற்சித் தேவையை அடையாளம் காண்பதில் காணப்படும் ஒரு அழுத்தப் புள்ளியாகும் இப்போது நம் நிறுவனம் இறக்குமதி செய்யும் தொழில்நுட்பத்தைக் கொண்டிருக்கிறது என்றால் அது புதிய தொழில்நுட்பமாக இருக்கும் இப்படி ஒரு நிறுவனத்தில் முதல் முறையாக எந்தவொரு தொழில்நுட்பமும் அறிமுகப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அதுவும் ஒரு அழுத்த புள்ளியாக இருக்கும் அதில் ஊழியர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தில் இதற்கு முன்பு பணியாற்றவில்லை பல நேரம் வாடிக்கையாளர் பரிந்துரைகள் அல்லது கோரிக்கைகள் வரும் அவை பெரும்பாலும் வர்த்தகத்தின் குறிப்பிட்ட செயல் முறையை மாற்றச் சொல்லலாம் நிறுவனத்தின் செயலபாட்டுப் பாணியை மாற்றச் சொல்லலாம் அதுவும் அழுத்தப் புள்ளிகளை உருவாக்குகிறது ஏனெனில் வாடிக்கையாளர் கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமென்றால் அந்நிறுவனம் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட செயல்பாட்டுப் பாணியை மாற்றியமைக்கத்தான் வேண்டும் அதற்கு முதலில் முதலாளிகளுக்கு பயிற்சியளிக்கப்பட வேண்டும் எனவே பயிற்சித் தேவைகளை அடையாளம் காண்பதில் இதுவும் ஒரு முக்கியமான அம்சமாகிறது ஒரு புதிய பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால் அப்போது பணியாளர்களுக்கு அதற்குத் தேவையான புதிய திறன்கள் தேவைப்படலாம் ஏனெனில் அவர்கள் தான் வாடிக்கையாளர்களைக் கையாளப் போகிறார்கள் வாடிக்கையாளரிடம் அந்த பொருளைக் கொண்டுபோய் சேர்க்கப்போகிறார்கள் அதன் பயன்பாடு மற்றும் சந்தையிடுதல் பற்றிய வேலைகளை செய்யப்போகிறார்கள் எனவே இதுபோன்ற திறன் களில் அவர்களுக்கு பயிற்சி தேவைப்படும் அடுத்த அழுத்தப் புள்ளியானது நாளுக்கு நாள் உயர்ந்துவரும் போட்டியாகும் இந்த போட்டி சூழலில் ஒரு நிறுவனம் வாழ விரும்பினால் அது மேம்பட்ட செயல்திறன் தரத்திற்குச் செல்ல வேண்டும் அப்படியே அதிக செயல்திறன் தரத்திற்குச் செல்ல முயன்றாலும் அதற்கு புதிய பாணியிலான செயல்பாட்டை அந்நிறுவனம் கடைப்பிடிக்க வேண்டும் புதிய பாணியிலான செயல்பாட்டைக் கடைப்பிடிக்க மீண்டும் பயிற்சி தேவை உள்ளது இப்படியும் ஒருவருக்கு எவ்வாறு எந்த வகையான பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்பதை அடையாளம் காண முடியும் சமீப காலமாகப் பல வேலைகள் தொழில்நுட்பத்தால் மாற்றப்படுகின்றன எனவே புதிய வேலைகள் மூலம் நாம் புதிய தொழில்நுட்பத்தைப் பெறுகிறோம் அப்புதிய தொழில்நுட்பத்தைப் பற்றி அறிந்துகொள்ள மீண்டும் பயிற்சி தேவைப்படும் பழைய வேலைகள் புதிய வேலைகளின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய முடியாது இல்லையா உதாரணமாக என் நினைவிற்கு வருவது பழைய ஜவுளி ஆலைகளில் சக்தி தறி கள் இருந்தன இல்லையா பின்னர் அந்த சக்தி தறிகள் ஜெட் தறி களாக மாற்றப்பட்டன எனவே இப்போது வேலையின் தன்மையும் மாறியிருக்கிறது இங்கு ஜெட் தறிகளை எவ்வாறு இயக்குவது என்று தெரியாதவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அப்படியானால் மட்டுமே அவர்களால் புதிய வேலகளைச் செய்ய முடியும் எனவே இது ஒருவகையில் அடிப்படைத் திறன்கள் இல்லாதது போன்றதே அப்படி பயிற்சி அளிக்கவில்லையெனில் உற்பத்தித் திறன் வாடிக்கையாளர் கோரிக்கை புதிய தயாரிப்புகள் அதிக செயல்திறன் தரங்கள் மற்றும் புதிய வேலைகள் போன்ற பபிரச்சனைகள் எழும் எனவே இவை அனைத்தும் தேவை மதிப்பீட்டிற்கான காரணங்களை அடையாளம் காண நம்மைத் தூண்டும் காரணங்கள் அல்லது அழுத்தப் புள்ளிகளாகும் இவற்றில் ஒன்றோ அல்லது அனைத்துமோ அல்லது சில காரணங்ககள் தான் பயிற்சியினை வழங்குவதற்கான அழுத்தப் புள்ளிகளாக இருக்கும் இந்த புள்ளிகளிலிருந்து பயிற்சி திட்டத்தின் தேவை எங்கே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவற்றை அறிந்துகொள்ளும் பின்புலம் என்ன நிறுவன பகுப்பாய்வு தனிப்பட்ட பகுப்பாய்வு மற்றும் பணிப் பகுப்பாய்வு ஆகியவையே அப்பின்புலங்களாகும் நிறுவனப் பகுப்பாய்வைப் பற்றி இப்போது காண்போம் அதற்கு அளவுருக்கள் எவை தனிநபர் பகுப்பாய்வில் அவர் எந்த பணியைச் செய்கிறார் மற்றும் நிறுவனப் பகுப்பாய்வில் அனைத்தும் திருப்திகரமாக இருக்கலாம் ஆனால் அழுத்தப் புள்ளிகளையும் சூழலையும் நாம் புறிந்துகொள்ளும்போது பணிப் பகுப்பாய்விற்கு ஒரு பயிற்சித் திட்டம் தேவைப்படுகிறது என்பதை நம்மால் உணரமுடியும் பயிலுபவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் யார் பயிற்சியைப் பெறுகிறார்கள் என்பனவற்றை நாம் அடையாளம் காண்கிறோம் என்ன வகைப் பயிற்சி முறை பொருத்தமானது என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மாதாந்திர அல்லது காலாண்டு அல்லது அறையாண்டு அல்லது வருடத்திற்கு ஒரு முறை நடக்க வேண்டும் என்றும் முடிவுக்கு வர முடிகிறது பயிற்சி எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் பயிற்சியின் பரிமாற்றத்தை எவ்வாறு எளிதாக்குவது என்பன போன்றவற்றை நாம் இனிவரும் வகுப்புகளில் விவாதிக்கலாம் முந்தைய பகுதியில் நிறுவனப் பகுப்பாய்வு தனிநபர் பகுப்பாய்வு மற்றும் பணிப் பகுப்பாய்வு அல்லது மேம்பட்ட திறன் மாதிரியைப் பற்றிப் பேசினோம் முதலில் நிறுவனப் பகுப்பாய்வை எடுத்துக் கொள்வோம் பொதுவாக நிறுவனப் பகுப்பாய்வு மூலோபாய திசையில் இருக்கும் உயர் மட்ட நிர்வாகத்தில் மூலோபாய திசையின் தேவை உள்ளது அது எவ்வகையான மூலோபாய திசைகளின் தேவை எனக் கண்டறியவேண்டும் மேலாளர்களின் ஆதரவு ஒரு நிறுவனத்திற்கு மிக முக்கியமானது அது தவிர மேலாளர்களின் ஆதரவு இல்லாத வரை எந்த குறிப்பிட்ட பாணியிலான செயல்பாட்டையும் மற்றும் உற்பத்தியும் ஒரு நிருவனத்தால் கொடுக்க முடியாது எங்களது சகாக்கள் நாங்கள் பார்க்கும் பயிற்சி நடவடிக்கைகளுக்கான ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஆகியன பயிற்சிக்கான குறிப்பிட்ட சூழலை வழங்க்குகின்றன இனி பயிற்சி வளங்களைப் பற்றி பேசுவோம் பயிற்சி வளங்கள் என்பது பயிற்சியின் போது ஒரு நிறுவனத்தால் வழங்கப்பட வேண்டிய வளங்கள் பயிற்சியின் போது தேவையான வளங்களை நிறுவனங்க்களால் வழங்க முடிந்தால்தான் ஒரு பயிற்றுனர் நிறுவன பகுப்பாய்வை மேற்கொள்வார் அதற்கு அநிநிறுவனம் எல்லா வகையான வளங்களையும் கொண்டிருக்கிறதா இல்லையா மக்கள் செயல்முறை தொழில்நுட்பம் இடம் பணம் மனிதன் இயந்திரம் என இருக்கும் எல்லா வளங்களும் ஒரு பயிற்சி அளிக்க போதுமானதாகக் காணப்படுமா அவை இருக்கின்றனவா இல்லையா என்பதை அவர் நன்கு பரிசீலிக்க வேண்டும் இரண்டாவது தனிநபர் பகுப்பாய்வு தனிநபர் பகுப்பாய்வு என்பது ஒரு நபரின் பண்புகள் உள்ளீடுகள் வெளியீடுகள் விளைவுகள் மற்றும் பின்னூட்டம் போன்றவை வழங்கப்பட்டதா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டும் பணிப் பகுப்பாய்வு என்பது ஒரு பணி அறிவு திறன் திறன் தனிப்பட்ட திறன் நபர் அந்த குறிப்பிட்ட திறனைக் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பது போன்ற பரிசீலணையாக இருக்கும் எந்த வகை நிபந்தனைகளின் அடிப்படையில் பணி நிகழ்த்தப்படுகிறதென்று பணிப் பகுப்பாய்வு மட்டுமல்ல சுற்றியுள்ள சூழலும் இந்த நிபந்தனைகளை வழங்க முடியுமா என்பதையும் கூடவே எந்த நிபந்தனைகளின் கீழ் தனினபர் பரிசீலணை செய்யப்படக்கூடாது என்பதையும் அறிந்துகொள்ளவேண்டும் இறுதியாக ஒரு பயிற்சியானது அந்நிறுவனத்தின் நிறுவன பகுப்பாய்வு நபர் பகுப்பாய்வு மற்றும் பணி பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இருப்பதைக் காண்கிறோம் பயிற்சிக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவிட விரும்புகிறோமா அது அடுத்த கேள்வியாக இருக்கும் பதில் ஆம் என்றால் பயிற்சி மற்றும் மேம்பாட்டு முறைகள் மதிப்பீடு கற்றல் சூழல் செயல்படுத்தப்படும் பயிற்சியின் பரிமாற்றம் போன்றவை நிறைவேறும் தேவை மதிப்பீட்டு செயல்முறை இவை மிக முக்கியமான அம்சங்கள் அதாவது பயிற்சி வழங்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முதலில் அடையாளம் காண விரும்பினால் அதற்கு நிறுவன பகுப்பாய்வு தனிநபர் பகுப்பாய்வு மற்றும் பணிப் பகுப்பாய்வு மிக மிக முக்கியம் இவை அனைத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி தேவைப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் இத்துடன் பயிற்சி தேவை மதிப்பீட்டைப் பற்றிய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்